வணக்கம் இது ஆய்வக வகுப்பு எண் 13 ஆக இருக்கும் மேலும் சில ஆய்வக வகுப்புகள் எஞ்சியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் ஆய்வக கூறுகளுக்கு நாங்கள் நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துள்ளோம் ஏனெனில் உங்கள் படிப்புகளில் கூட நீங்கள் நிறைய தத்துவார்த்த கூறுகளைக் கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு VLSI பாடத்தை எடுத்தால் லித்தோகிராபி மற்றும் எச்சிங் மற்றும் சிலிக்கான் டை ஆக்சைடு வளர்ப்பது பற்றி நிறைய விஷயங்கள் கற்பிக்கப்படும் ஆனால் அது எப்படி இருக்கிறது அதை நீங்கள் எப்படிப் பயன்படுத்தலாம் அதனால்தான் ஆய்வகக் கூறுகளில் அதிக வெயிட்டேஜ் வைத்திருப்பது உங்களுக்குத் தெரியும் என்று நினைத்தேன் எனவே இது ஆய்வக வகுப்பு எண் 13 ஆக இருக்கும் இங்கே நாங்கள் உங்களுக்கு ஒரு வகையான பயிற்சியை வழங்குவோம் நீங்கள் இங்கே இல்லை எனவே இது உண்மையில் கைகூடவில்லை ஆனால் பெரிஸ்டால்டிக் பம்ப் மற்றும் பெரிஸ்டால்டிக் பம்பில் உள்ள கூறுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாங்கள் நிரூபிப்போம் எனவே ஆரம்பத்தில் நீங்கள் எங்களுக்கு கற்பித்த ஒரு வகையான பெரிஸ்டால்டிக் பம்பை நினைவில் வைத்து பெரிஸ்டால்டிக் பம்ப் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்குக் காண்பித்திருந்தால் பெரிஸ்டால்டிக் பம்பை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பதை இங்கே காண்பிப்போம் எனவே இது பெரிஸ்டால்டிக் பம்பின் செயல்பாட்டில் அதிக கவனம் செலுத்துகிறது பின்னர் நாங்கள் ஆய்வக வகுப்புகளைப் பின்பற்றுவோம் எனவே இந்த வகையான உபகரணங்களை எங்கு பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு நன்றாகத் தெரியும் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆய்வக வகுப்புகளை வேடிக்கையாக இருங்கள் நீங்கள் ஆய்வக வகுப்புகளை ரசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் ஆய்வக வகுப்புகளில் இருந்து சரியாகக் கற்றுக்கொள்கிறீர்கள் அதுவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த லேப் வகுப்பில் உங்களைப் பார்க்கிறேன் எனவே நாக்கை வலதுபுறமாக முறுக்குவது அதுவும் ஒரு சென்சார் e மூக்கு என்பது இப்போது எரிவாயு உணரியின் வரிசையைப் பயன்படுத்துவதில் மக்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அதே விஷயம் நாக்கு மற்றும் e நாக்கு என்பது மக்கள் புரிந்து கொள்ளும் மற்றொரு ஆராய்ச்சி பகுதியாகும் ரோபோ மனித ரசனை உணர்வு எனவே மனித ரசனை என்பது ஒரு மனிதனை உண்மையில் சோதிப்பது அல்ல என்பது என் கருத்து நாம் எப்படி வெவ்வேறு உணவுகளை ருசிப்பது நம் நாக்கு எவ்வாறு சரியாக வேலை செய்கிறது என்பதுதான் எனவே ரசாயன சென்சார்கள் அல்லது பயோசென்சர்களின் வரிசையை நாக்கைப் பிரதியெடுக்க உள்ளே வைக்கலாம் e மூக்கு போன்ற மற்றொரு ஆராய்ச்சி களம் உள்ளது மற்றும் மற்ற டொமைன் ஆப்டிகல் சென்சார்களுக்கானது மற்றொரு டொமைன் மூளையில் உள்ள மைக்ரோ ஊசிகளைப் புரிந்துகொள்வது மற்றொரு டொமைன் பயோ ரிசர்வபிள் சென்சார்களைப் புரிந்துகொள்வது தோலடி பகுதிக்கு கீழே சென்சாரை ஏற்றினால் அல்லது செருகினால் அதைச் செருகியவுடன் நோயாளியை மீண்டும் இயக்குவதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் சென்சார் உடலுக்குள் கரைந்துவிடும் எனவே இந்த ஆய்வகக் கூறுகள் மற்றும் குறிப்பிட்ட பாடத்திட்டத்தைப் புரிந்துகொண்டவுடன் பல சுவாரஸ்யமான ஆராய்ச்சிக் களங்களில் ஒன்றைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் அதுவரை நீங்கள் கவனமாக இருங்கள் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திப்பேன் அனைவருக்கும் வணக்கம் சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு வரவேற்கிறோம் இன்று இந்த தொகுதியில் பெரிஸ்டால்டிக் பம்ப் பற்றி மேலும் பார்ப்போம் பம்ப் செய்யும் செயலைப் பற்றி பேசும்போது நான் குறிப்பிட்டது போல சென்சார்களைப் பற்றி படிக்கும்போது அது ஏன் முக்கியமானது எனவே நாம் குறிப்பிட்டது போல் மனித சூழலைப் பிரதிபலிக்கும் பயோ எம்இஎம்எஸ் எம்இஎம்எஸ் அடிப்படையிலான சிப்பை எவ்வாறு தயாரிப்பது என்பதைப் படிப்போம் இதயம் அல்லது நுரையீரல் போன்ற மனித உடலின் உயிரியல் மற்றும் உடலியல் ஆகியவற்றை நான் முன்பு குறிப்பிட்டது போல் ஒரு சிப்பில் பிரதிபலிக்க முடியும் பயோ சிப் எனவே இந்த மைக்ரோ சேனல்கள் மூலம் திரவங்களை எவ்வாறு இயக்குவது நான் குறிப்பிட்டது போல் சிப் உள்ளது அவை சேனல் பரிமாணங்களைக் கொண்டுள்ளன அவை நீளம் மற்றும் அகலத்தில் சில மைக்ரான்களைக் கொண்டுள்ளன எனவே இந்த மைக்ரோ சேனல்கள் மூலம் ஒருவர் திரவங்களை எவ்வாறு இயக்குவது என்பதை நாங்கள் எப்படி செய்வது இந்த பொறிமுறையைப் பெற பெரிஸ்டால்டிக் பம்ப் என்று ஒன்று உள்ளது அவை ஹோஸ்ட் பம்ப் மற்றும் டியூப் பம்ப் என 2 வகையைச் சேர்ந்தவை எனவே நாம் பெரிஸ்டால்டிக் குழாய்களைப் பற்றி பேசும்போது எனவே அவற்றில் சிலிகான் குழாய்கள் உள்ளன அவை உருளைகளில் ஆதரிக்கப்படுகின்றன எனவே சுருக்கம் மற்றும் டிகம்பரஷ்ஷன் உள்ளது இந்த நடவடிக்கை ஒரு துடிக்கும் இயக்கத்தை உருவாக்குகிறது உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க இது என் கையில் உள்ள பெரிஸ்டால்டிக் பம்ப் எனவே இங்கே இது பெரிஸ்டால்டிக் பம்ப் இங்கே இது ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு DC மோட்டார் வெள்ளை நிறத்தில் கிரீம் குழாய்களைப் பார்த்தால் இவை சிலிகான் குழாய்கள் இது இன்லெட்டாக இருக்கலாம் மற்றும் அவுட்லெட் நீங்கள் அதை எவ்வாறு இணைத்தீர்கள் மற்றும் எப்படி இந்த சாதனங்களை நிரல் செய்யலாம் என்பதைப் பொறுத்தது எனவே பெரிஸ்டால்டிக் பம்பிற்குள் என்ன செல்கிறது என்பதைப் பார்ப்போம் இதிலிருந்து மேல் உறையை அகற்றுவேன் எனவே எங்களிடம் இரண்டு பாதைகள் உள்ளன இது இங்கே மோட்டார் மற்றும் மோட்டார் மேலே வைத்திருப்பது உங்கள் சாதனம் இது போன்றது இப்போது இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் இவை மீண்டும் சிலிகான் குழாய்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதன் மூலம் திரவத்தை பம்ப் செய்ய முடியும் எனவே கீழே இருந்து உறையை அகற்றும்போது இவை குழாய்களாகும் இங்கே நாம் பார்ப்பது ஒன்றும் இல்லை ஆனால் இவை உருளைகள் 1 2 மற்றும் 3 உருளைகள் எனவே மோட்டார் டிரைவ் செய்யும் போது அது 3 உருளைகளை RPM இல் தள்ளுகிறது உங்கள் மோட்டார் ஓட்டும் RPM இங்குள்ள 3 உருளைகளையும் இங்குள்ள மேற்பரப்பையும் ரோலருக்கும் வெளிப்புறத்திற்கும் இடையில் உள்ள குழாய்களை இயக்குகிறது நீங்கள் கவனித்தால் உறை சுருக்கப்பட்டுள்ளது எனவே அது நிலை 2 வழியாக நகரும்போது என்ன நடக்கிறது இந்த பகுதி வெளியீடு வெளியிடப்பட்டு அடுத்தது சுருக்கப்படும் எனவே சுழற்சி காலம் முழுவதும் இந்த சுழற்சி தொடரும் போது ஒரு துடிக்கும் செயல் உருவாக்கப்படுகிறது மற்றும் இந்த துடிக்கும் இயக்கம் திரவத்தை ஒரு திசை ஓட்டத்தில் பாய்ச்சலாம் அதாவது உங்கள் நுழைவாயில் இதுவாக இருந்தால் உங்கள் மோட்டார் திசை கடிகார திசையில் இருந்தால் பின்னர் நீங்கள் முழு திரவ ஓட்டமும் கடிகார திசையில் இருக்க வேண்டும் எனவே இது ஒரு பெரிஸ்டால்டிக் பம்ப் எப்படி இருக்கும் என்பது ஒரு எளிய உறை இல்லையெனில் மீண்டும் உங்கள் தேவையைப் பொறுத்து மீண்டும் பாயும் திரவத்தின் அளவைக் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தால் இது ஒப்பீட்டளவில் 3 மீ மீ உள் விட்டம் கொண்ட சிலிக்கான் குழாய் எனவே இது 3 மீ மீ உள் விட்டம் கொண்ட சிலிக்கான் குழாய் எனவே அவை ஒப்பீட்டளவில் அதிக அளவு திரவத்தை எடுத்துச் செல்லக்கூடியவை இருப்பினும் மைக்ரோ சேனல்கள் மூலம் திரவங்களை ஓட்டுவதற்குப் பயன்படுத்தப்படும் பெரிஸ்டால்டிக் பம்பைப் பற்றி நாம் பேசும்போது சிலிக்கான் குழாய் சிறிய விட்டம் கொண்டது இது மைக்ரோ சேனல்கள் மூலம் திரவங்களை இயக்கப் பயன்படும் பெரிஸ்டால்டிக் பம்ப் பார்ப்போம் இங்கே நீங்கள் பார்க்கிறபடி இது ஒரு பெரிஸ்டால்டிக் பம்ப் ஆகும் இந்த சாதனம் எங்களிடம் இருக்கும்போது 4 சேனல்கள் 1 2 3 மற்றும் 4 கொண்ட டேப்லெட் பம்ப் எனவே இது ஒரு நுழைவாயிலையும் ஒரு கடையையும் கொண்டுள்ளது மற்றும் நாம் ஒரு ஒப்பீட்டு ஆய்வு செய்யும் போது இந்த சிலிக்கான் குழாய்களின் பரிமாணங்கள் இங்கு இருக்கும் சிலிக்கான் குழாய்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் பெரியதாக இருக்கும் எனவே இது 1 2 3 மற்றும் 4 சேனல்களைக் கொண்டுள்ளது மற்றும் தேவைக்கேற்ப வேறு rpm ஐக் கொண்டிருக்கும் வகையில் நீங்கள் நிரல் செய்யலாம் எனவே ஓட்ட விகிதம் இது நுழைவாயிலாக இருக்கலாம் மற்றும் மறுமுனையை அவுட்லெட்டாக திட்டமிடலாம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஓட்ட விகிதத்தில் திரவத்தை பம்ப் செய்ய வேண்டும் என்றால் கடிகார திசையில் எனவே உள்ளே இருக்கும் ரோட்டரை கடிகார திசையில் சுழற்ற இந்த பம்பை நீங்கள் திட்டமிடலாம் எனவே இவை எனவே இது இங்கே டேபிள் டாப் பெரிஸ்டால்டிக் பம்ப் ஆகும் இருப்பினும் மைக்ரோ ஃப்ளூய்டிக் சாதனங்களைப் பற்றி பேசும்போது மைக்ரோ சேனல்கள் மூலம் திரவங்களை இயக்க வேண்டும் சிரிஞ்ச் பம்ப் பயன்படுத்தப்படுகிறது எனவே 2 வகைகள் உள்ளன ஒன்று சிரிஞ்ச் பம்ப் மற்றும் மற்றொன்று ஒட்டுண்ணி பம்ப் இங்கு பெரிஸ்டால்டிக் பம்ப் மீது அதிக கவனம் செலுத்துகிறது இங்கே நான் குறிப்பிட்டது போல் இவை கேசட் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த கேசட்டை அகற்றும் போது இது ட்யூபிங் பெட் 1 2 3 என்று நான் முந்தைய வழக்கில் குறிப்பிட்டது போல் 3 உருளைகள் இருந்தன இருப்பினும் இங்கே 6 உள்ளன எனவே உருளைகளின் எண்ணிக்கை 2 முதல் 16 வரை மாறுபடும் இது பருப்புகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து திரவத்தின் துடிக்கும் ஓட்டமாகும் எனவே இது குழாய் படுக்கை என்று அழைக்கப்படும் குழாயை இங்கே நீங்கள் காணலாம் மேலும் இந்த பகுதியை நாம் சுருக்கும்போது குழாய் உருளைக்கும் மேற்பரப்பிற்கும் இடையில் சுருக்கப்படுகிறது பின்னர் ஒரு துடிப்பு உருவாக்கப்படுகிறது எங்களிடம் இதுபோன்ற 4 குழாய்கள் இதே பாணியில் இயங்குகின்றன இப்போது இந்த 4 கேசட்டுகளும் உருளைகளைக் கொண்டிருக்கின்றன அவை உள்ளே இருக்கும் ரோட்டரால் அமைக்கப்பட்ட RPM ஐப் பொறுத்து சுழலும் பின்னர் ஒரு குழாய் படுக்கையில் சிலிக்கான் குழாய்கள் வைக்கப்பட்டுள்ளன இப்போது சாதனத்தின் அம்சங்களைப் பார்ப்போம் இங்கே காட்சிக்கு முகப்புத் திரை உள்ளது எனவே இப்போது இங்குள்ள காட்சி சேனல் 1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை இந்த சேனல்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நிரல் செய்ய நீங்கள் தேர்வு செய்யலாம் இது 2வது கேசட் 3வது மற்றும் 4வது இங்கே இந்த விருப்பத்தில் நீங்கள் மொழியைத் தேர்ந்தெடுக்கலாம் இது ஒரு அளவுத்திருத்த அமைப்பாகும் இங்கே இது ஒரு யூனிட் நேரத்திற்கு மைக்ரோ லிட்டர்களைப் பற்றி பேசுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு திரவத்தின் அளவு எவ்வளவு திரவம் பறக்க வேண்டும் மற்றும் இது கடிகார திசையில் திரவ ஓட்டத்தின் திசையைக் குறிக்கிறது எனவே வலதுபுறத்தில் உள்ள இது நுழைவாயிலாக செயல்படுகிறது மேலும் இதுவே இப்போது அவுட்லெட்டாக செயல்படும் சேனல் 1 ஆனது கடிகார திசையில் இப்படி நிரல்படுத்தப்பட்டால் எனவே ஒரு நிமிடத்திற்கு 100 மைக்ரோ லிட்டர் திரவம் பாயும் 60 வினாடிகளுக்கு 100 மைக்ரோ லிட்டர் திரவம் எனது வலது புறத்தில் இருந்து இடமாற்றம் செய்யப்படும் குழாய் ஆகும் அது இங்கிருந்து இடது புறத்திற்கு மாற்றப்படும் இங்கே குழாய் உள் விட்டம் அளவிடப்படுகிறது இது 0 13 மிமீ ஆகும் எனவே இங்குள்ள குழாய்கள் ஏறக்குறைய 100 மைக்ரான் உள் விட்டம் கொண்டது இதன் மூலம் எடுத்துச் செல்லக்கூடிய திரவத்தின் அளவு எவ்வளவு சிறியது என்பதை இப்போது நீங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த உள் விட்டம் 100 மைக்ரான் ஆகும் இப்போது இந்த பெரிஸ்டால்டிக் பம்பில் உள்ள மற்ற அம்சங்களைப் பார்ப்போம் ஒவ்வொரு சேனலுக்கும் திரவம் பாயும் வீதம் மற்றும் நேரத்தை மீண்டும் சரிசெய்யலாம் இது ஒவ்வொன்றின் நிலையைப் பற்றி பேசுகிறது அதாவது இந்த சேனல்கள் ஒவ்வொன்றையும் சில அளவீடுகளுக்கு சில மதிப்புகளுக்கு நாங்கள் ஏற்கனவே உள்ளமைத்துள்ளோம் மேலும் முகப்புத் திரை அதைப் பற்றி பேசுகிறது நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் ஒரு துடிப்புத் துடிப்பை உருவாக்கலாம் இந்த முழு ஓட்டத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அதாவது திரவ ஓட்டம் நிறுத்தப்பட்டு தேவைகளைப் பொறுத்து நிரல் செய்யக்கூடிய திரவத்தை மீண்டும் தொடரலாம் உங்கள் திரவ ஓட்ட விகிதத்தை அமைக்க இதை இங்கே பயன்படுத்தலாம் இப்போது சேனல் 1 ஐ எதிர் கடிகார திசையில் சேனல் 2 உள்ளமைக்க வேண்டும் 3 மீண்டும் கடிகார திசையில் 4 இல் எதிர் கடிகார திசையில் உள்ளமைக்கப்படுவதைப் பார்த்தோம் இப்போது இந்த கேசட்டுகளில் ஒன்றைத் திறந்து ஓட்டம் உண்மையில் எவ்வாறு நிகழ்கிறது என்பதைப் பார்ப்போம் நிரலின் காரணமாக அது கடிகார திசையில் நகர்வதை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் இது குறிப்பிட்ட RPM இல் இயங்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் திரவத்தின் அளவு நிமிடத்திற்கு 0 1 மில்லிலிட்டர் ஆகும் சேனல் 4 ஐ கடிகார திசையில் வேலை செய்ய அமைக்கலாம் இப்போது அதாவது சேனல் 2 மற்றும் ஓட்டம் அனைத்து 4 கேசட்டுகளும் எதிர் கடிகார திசையைக் கொண்டிருந்தன என்பதைப் பார்ப்போம் ஆனால் சேனல் 2 இல் கடிகார திசையில் ஓட்ட விகிதத்தைக் கொண்டிருப்போம் அது நிமிடத்திற்கு 0 1 மில்லிலிட்டரில் இயங்குகிறது மேலும் இது மேலும் தொடரலாம் 300 வினாடிகள் இது மிக நீண்ட நேரம் இப்போது 1 மற்றும் 2 1 2 2 நிரல் 3 மற்றும் 4 கடிகார திசையில் சுழல்வதால் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு RPM இல் இயங்குவதைக் காணலாம் 2 கடிகார திசையில் இயக்க வேண்டும் எல்லா கேசட்டுகளையும் திரும்பப் பெறுவோம் பிறகு நான் புரோகிராம் செய்த இரண்டாவது சேனலில் கொஞ்சம் திரவம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இங்கு நேரம் மிக நீண்டதாக இருப்பதால் ஓட்ட விகிதத்தையும் நேரத்தையும் குறைப்பேன் அதன் பிறகு சேனல் 2 இலிருந்து கடிகார திசையில் திரவம் பாய்வதைக் காணலாம் இப்போது நாங்கள் கடிகார திசையில் வேலை செய்ய சேனல் 2 ஐ நிரல் செய்துள்ளோம் நான் நேரத்தை 10 வினாடிகளாகக் குறைத்துள்ளேன் எனவே திரவத்தின் அளவு 10 வினாடிகளில் இடமிருந்து வலமாகப் பாயும் இதை நீங்கள் கவனித்தால் இங்கே சேனல் 2 உள்ளது எனவே இந்தக் கொள்கலனுக்குள் சேகரிக்கப்படும் நீர்த்துளி இது எனவே இங்கே நீங்கள் பார்க்க முடியும் என நாங்கள் சேனல் கடிகார திசையில் பாயும் மற்றும் இது திரவமானது இங்குள்ள கொள்கலனில் சேகரிக்கப்பட்டவை நான் வாசனையை உணர்ந்தால் இது அசிட்டோன் இது ஒரு எளிய நீர் அல்ல எனவே இங்கே நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னவென்றால் நீர் போன்ற திரவங்கள் அல்ல அவை சேனல்களில் செலுத்தக்கூடிய பிசுபிசுப்பான திரவங்களைக் கூட இந்த மைக்ரோ சேனல் மூலம் இயக்க முடியும் அங்கு திரவங்கள் இரத்தம் போன்ற பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் சோதனைகள் உள்ளன எனவே நீங்கள் வெவ்வேறு சேர்க்கை மற்றும் பாகுத்தன்மை திரவங்களின் பண்புகள் மாறுபடும் எனவே அத்தகைய திரவங்கள் இந்த சேனல்கள் வழியாகவும் பறக்க முடியும் எனவே இப்போது எங்களிடம் அசிட்டோன் உள்ளது இது ஒரு சேனலில் இருந்து ஒரு பக்கத்திலிருந்து மறுபுறம் பெரிஸ்டால்டிக் பம்ப் ஆகும் எனவே ஒரு திசையில் திரவங்களை ஓட்டுவதற்கு பம்ப்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பற்றிய சுருக்கமாக இது இருந்தது மற்றும் நீங்கள் சாதனத்தை கடிகார எதிர் கடிகார திசையில் சேனல் மற்றும் நிரல் செய்யலாம் அல்லது மோட்டார் இயங்கும் rpm ஐ மாற்றலாம் மைக்ரோ சேனல்கள் மூலம் திரவம் பறக்கும் அளவீட்டு ஓட்ட விகிதத்தை கட்டுப்படுத்த முடியும்